கடந்த விரிவுரையில் சில அறிமுக செய்திகளோடு இப்பொழுது இன்றைய இரண்டாம் விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த முறை விவாதித்ததை கொண்டு நாம் இன்னும் சில அறிமுக தலைப்புகளைப் பற்றி விவாதிப்போம் இந்த விரிவுரையில் மென்பொருள் திட்டங்கள் என்றால் என்ன மென்பொருள் திட்டங்களின் வகைகள் என்ன என்பது பற்றி விவாதிப்போம் இரண்டு முக்கிய வகை மென்பொருள் திட்டங்களை நாம் அடையாளம் காண்போம் ஒன்று தயாரிப்பு மேம்பாடு மற்றொன்று சேவை திட்டங்கள் திட்ட மேலாளரின் முக்கிய நடவடிக்கைகள் என்ன பின்னர் பாரம்பரிய மற்றும் நவீன திட்டங்களைப் பற்றி விவாதிப்போம் முதலில் ஒரு திட்டம் என்றால் என்ன என்று பார்ப்போம் வெவ்வேறு அகராதிகளில் பார்த்தால் பல வரையறைகள் இருப்பதைக் நாம் காண முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு திட்டமிட்ட பணி ஒரு பெரிய பணி ஒரு பொதுப்பணித் திட்டம் மற்றும் பல இதில் வெவ்வேறு வகையான அகராதி வரையறைகளை நீங்கள் பார்த்தால் இது ஒரு திட்டமிட்ட வேலை மேலும் இது ஒரு பெரிய படைப்பு ஒரு திட்டத்தின் இரண்டு முக்கிய பண்புக்கூறுகள் உள்ளன முதல் விஷயம் என்னவென்றால் இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு இரண்டாவது இது ஒரு பெரிய வேலை ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு திட்டம் என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் அது எவ்வாறு PMBOK இல் திட்ட மேலாளர்கள் அறிவு புத்தகம் ஐந்தாவது பதிப்பு வரையறுக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் திட்டம் என்றால் ஒரு தனித்துவமான தயாரிப்பு சேவை அல்லது முடிவை உருவாக்குவதற்கான முயற்சியாகும் ஆனால் இது மறைமுகமாக ஒரு திட்டமிட்ட செயல்பாடு மற்றும் இது ஒரு பெரிய செயல்பாடு என்று சொல்லலாம் ஒரு திட்டம் என்பது கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் குறிப்பிட்ட குறிக்கோள்களை அடைவதற்க்கான ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் தொகுப்பாகும் என்றும் நாம் கூறலாம் எனவே ஒரு திட்டமிட்ட செயல்பாடு மற்றும் ஒரு பெரிய செயல்பாடு என்பது மட்டும் அல்லாது கூடுதலாக கால அவகாசத்தை கொண்டு அதன் மூலம் நாம் வேலையை முடிக்க வேண்டும் அத்துடன் அதன் வரவும் செலவும் உள்ளது இப்போது ஒரு திட்டம் என்றால் இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு இது ஒரு பெரிய செயல்பாடு என்று இன்னும் துல்லியமான வரையறுத்து சொல்லலாம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மற்றும் ஒரு பட்ஜெட்டில் செய்யப்பட வேண்டும் எல்லா மென்பொருள் திட்டங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து திட்டங்களுக்கும் இது பொருந்தும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் உதாரணமாக ஒரு ஷாப்பிங் மாலை எடுத்துக்கொள்வோம் விற்பனை பல ஆண்டுகளாக நிகழ்கிறது கவுண்டரில் ஒவ்வொரு நாளும் விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் உள்ளனர் அது ஒரு திட்டமாக இருக்குமா இல்லை ஏனென்றால் அது தினமும் நடக்கும் ஒரு வேலை விற்பனை நடந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர்கள் அவ்வேலையை செய்வார்கள் அதற்க்கு முடிவடையும் காலத்தை எதையும் சொல்ல முடியாது எனவே அனைத்து திட்டங்களும் வரையறுக்கப்பட்ட காலம் பெரிய திட்டமிடல் மீண்டும் மீண்டும் செய்யப்படாதவை இவை எல்லாம் இருக்கும் என்றே கூறலாம் ஒவ்வொரு திட்டமும் பல பணிகளைக் கொண்டது சில பணிகள் மற்ற பணிகளை சார்ந்தே இருக்கும் அதனால் ஒருசில பணிகள் மற்ற பணிகள் முடியும் வரை முடிக்க முடியாது அது போல் பணிகளை முடிக்க காலம் வரையறுக்கபட்டிருக்கும் இந்த பாடத்திட்டத்தில் இதை சார்ந்து நாம் பல மென்பொருள் எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் தற்போது சில மென்பொருள் அல்லாத எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் திருமணம் செய்வது என்பது ஒரு திட்டம் நீங்கள் திட்டமிட வேண்டும் இது ஒரு பெரிய செயல்பாடு பல துணை பணிகள் இதில் உள்ளன மற்றும் பட்ஜெட் உள்ளது அதை முடிக்க வேண்டிய கால அளவு உள்ளது அதுபோல் பி டெக் பட்டம் பெறுவது என்பது ஒரு திட்டம் நீங்கள் பி டெக் பட்டத்தை முடிப்பதற்கான ஒரு காலம் உள்ளது அதனுடன் தொடர்புடைய பட்ஜெட் உள்ளது நீங்கள் பட்டத்தை எவ்வாறு முடிப்பீர்கள் என்பதை நீங்கள் திட்டமிட வேண்டும் வீடு கட்டுவது என்பது ஒரு திட்டம் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் என்பதும் ஒரு திட்டம் ஏனென்றால் பிரச்சாரம் முடிவடையும் காலம் உள்ளது நீங்கள் பல நடவடிக்கைகளைத் திட்டமிட வேண்டும் மற்றும் இது மிகவும் சிக்கலான செயல்பாடும் கூட ஆனால் பணி என்றால் என்ன என்பது குறித்து தெளிவுபடுத்திக்கொள்வோம் பணி என்பது மிகவும் எளிமையானது பெரும்பாலும் மீண்டும் மீண்டும் நிகழாதது அதற்கு திட்ட மேலாண்மை ஏதும் தேவையில்லை பணி என்பது ஒரு சிறிய வேலை அது நேரடியான இலக்கை அடையக்கூடியது சிறிய முயற்சி மற்றும் சில மணிநேரங்கள் அதற்கு போதுமானதாகும் அதில் ஒன்று அல்லது இரண்டு நபர்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஒரு வேலை சில திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது அதுவும் இல்லாமல் இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒரு படைப்பு என்பது பொதுவாக நீங்கள் ஏற்கனவே செய்த வேறு சில வேலைகள் மறுபடியும் செய்யக்கூடிய வேலையாகவும் இருக்கலாம் பணிக்கு சில எடுத்துக்காட்டுகளைக் பார்ப்போம் ஒரு விரிவுரை வகுப்பில் கலந்துகொள்வது சந்தையில் இருந்து ஒரு சாக்லேட் வாங்குவது ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்தல் இவை அனைத்தும் நேரடியான பணிகள் இந்த பணிகள் அனைத்தும் நீங்கள் ஏற்கனவே பல முறை செய்திருக்கலாம் அதாவது நீங்கள் பல முறை ஒரு விரிவுரையில் கலந்து கொண்டிருக்கலாம் பல முறை சந்தையில் இருந்து ஒரு சாக்லேட் வாங்கியிருக்கலாம் நீங்கள் ஏற்கனவே பல முறை ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்திருக்கலாம் எனவே இவை எல்லாம் நேரடியானவை ஒன்று அல்லது இரண்டு நபர்கள் மற்றும் குறைந்த நேரத்தில் செய்ய கூடியவை இதை அடைவதற்கு ஒரு பெரிய குழு தேவையில்லை பொதுவாக ஏற்கனவே செய்ததை மீண்டும் மீண்டும் செய்வது இது ஆகும் திட்டம் இதற்கு மாறாக இருக்கும் மிகப் பெரியதாக இருக்கும் ஏற்கனவே செய்த செயலை திரும்ப திரும்ப செய்வதாக இருக்காது இப்போது ஒரு பணி ஒரு திட்டம் மற்றும் ஒரு ஆய்வுக்கு என்ன வித்தியாசம் என்பது குறித்து நாம் தெளிவாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன் திட்ட மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியமானது பணி என்பது மிக சிறிய வேலை அதுபோல் ஆய்வு மிகவும் சவாலானது இதற்கு திட்ட மேலாண்மை பொருத்தமாக இருக்காது திட்டங்களுக்கு தான் பொருந்தும் இப்போது திட்ட பங்குதாரர்களைப் பற்றிய ஒரு முக்கியமான கருத்தை மீண்டும் பார்ப்போம் திட்ட பங்குதாரர்கள் என்பவர்கள் திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள தனிநபர்களோ அல்லது நிறுவனங்களாகவோ இருக்கலாம் அவர்கள் திட்ட செயல்படுத்தல் அல்லது திட்ட நிறைவு அதன் விளைவாக வரும் நலன்கள் எதிர்மறைகள் பாதிப்பு அல்லது திட்ட முடிவுகள் அனைத்திலும் தலையீடு இருக்கலாம் இங்கே சொல்லும் முக்கிய விஷயம் என்னவென்றால் திட்ட பங்குதாரர்கள்தான் பெரும்பாலும் திட்ட மேலாளராக இருக்கிறார்கள் அவர்களே உருவாக்கப்படும் மென்பொருள் அதனை உபயோகிக்கும் வாடிக்கையாளர்களை நிர்வகிக்கிறார்கள் குழு உறுப்பினர்கள் தான் திட்டத்தை உருவாக்க ஒவ்வொரு நாளும் பணிபுரிபவர்கள் திட்டத்திற்கு நிதியளிக்கும் ஸ்பான்சர்கள் இவர்களே முக்கிய பங்குதாரர்கள் பிற பங்குதாரர்கள் கூட இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு விற்பனையாளர் என்று சொன்னால் விற்பனையாளர் சில அவுட்சோர்ஸ் மென்பொருளை உருவாக்கலாம் அவரே ஒரு பங்குதாரராக இருப்பார் அவர் அதிக அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருப்பதால் திட்டத்தின் வெற்றி அல்லது தோல்வியின் விளைவாக அவர் பாதிக்கப்படுவார் நாம் பங்குதாரர்களை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று உள் திட்ட பங்குதாரர்கள் அதாவது மென்பொருளை உருவாக்கும் நிறுவனத்திற்கு உள்ளே இருப்பவர்கள் அந்த பங்குதாரர்கள் யாரென்றால் திட்ட மேலாளர் திட்ட குழு மற்றும் உயர் நிர்வாககுழு வெளிப்புற திட்ட பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் ஆவர் சில நேரங்களில் வாடிக்கையாளர் மேம்பாட்டுக் குழுவிலும் இருக்கலாம் வேறு வேறு துறையில் அல்லது ஒரே துறையிலும் வாடிக்கையாளர்கள் இருக்கலாம் வாடிக்கையாளர்கள் அவர்கள் பயன்பாட்டிற்கு மென்பொருளை உருவாக்கலாம் ஆனால் பொதுவாக வாடிக்கையாளர்கள் விற்பனையாளர்கள் வெளிப்புற திட்ட பங்குதாரர்களாகவே இருக்கிறார்கள் இந்த விரிவுரையில் நாம் விவாதிக்கும் இன்னொரு முக்கியமான கருத்து திட்ட நோக்கம் திட்ட நோக்கம் என்பது அடிப்படையில் திட்டத்தில் எந்த இலக்கை பெற முடியும் திட்டத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் திட்டத்தை முடிக்க மற்றும் முடிவுகளை எப்படி வழங்க முடியும் எனவே திட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் எப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே திட்ட நோக்கம் ஆகும் நாம் அதை ஒரு பட்டியல் வடிவில் எழுதினால் நாம் செய்யப்பட வேண்டிய குறிப்பிட்ட குறிக்கோள்களின் பட்டியல் தயாராகும் அதில் வழங்கக்கூடியவை என்ன திட்டத்தை முடிக்க என்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் காலக்கெடு என்ன செலவு என்ன எல்லாம் இருக்கும் இதுவே திட்ட நோக்கம் ஆகும் ஒரு திட்டத்தைத் தொடங்குவதற்கு முன் திட்ட மேலாளர் திட்ட நோக்கம் குறித்து தெளிவாக இருக்க வேண்டும் திட்டத்தின் குறிக்கோள் வழங்கக்கூடியவை திட்டத்தை முடிக்க செய்ய வேண்டிய பணிகள் காலக்கெடுக்கள் மற்றும் செலவுகள் அனைத்தும் தெளிவுடன் இருக்க வேண்டும் திட்ட நோக்கம் சரியாக வரையறுக்கப்படாவிட்டால் மற்றும் திட்ட மேலாளர் திட்ட நோக்கம் குறித்து தெளிவாக இல்லாமல் இருந்தால் திட்டம் பொதுவாக தோல்வியில் முடிகிறது திட்ட தோல்விக்கு பங்களிக்கும் பல காரணிகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பட்டியலிடபட்டுள்ளன திட்டம் தோல்வியடைவதற்கான இரண்டு முக்கிய காரணங்கள் என்னவென்றால் வாடிக்கையாளரின் தேவைகளை மேம்பாட்டுக் குழு சரியாக புரிந்து கொள்ளாமல் போவது தேவை விவரக்குறிப்பை சரியாக செய்யப்படாமல் போவது ஆகும் இரண்டாவது காரணம் திட்ட நோக்கம் சரியாக வரையறுக்க படாததே அதாவது என்ன செய்ய வேண்டும் என்ன பணிகள் என்ன பட்ஜெட் காலக்கெடு என்ன மற்றும் பல திட்டத்தில் மாற்றங்கள் சிறிது சிறிதாக நடைபெறுவதால் வளர்ச்சி அடிக்கடி நிகழும்போது மாற்றங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன அதை மோசமாக நிர்வகிக்கப்படுவதும் ஒரு காரணம் எடுத்துக்காட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில்நுட்பம் மாறலாம் அதாவது ஒயர்ட் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நீங்கள் மென்பொருளை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் திடீரென்று தொழில்நுட்பம் மாறிவிட நீங்கள் வயர்லெஸ் பயன்படுத்த வேண்டும் என்றால் மென்பொருளில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டி வரும் வணிகத்திற்கு மாற்றம் தேவை சில வணிகத் தேவைகளுக்கான மென்பொருளை வைத்திருக்க விரும்பிய வாடிக்கையாளர் வணிகத் தேவைகள் மாறிவிட்டதை திடீரென்று கண்டறிந்துள்ளார் முன்னதாக கடைக்குச் செல்லும் வாடிக்கையாளர்களை நிர்வகிக்கச் சொல்ல ஒரு மென்பொருளை விரும்பினோம் ஆனால் திடீரென்று ஆன்லைன் ஸ்டோரின் ஒரு பகுதியாக மாறியது அங்கு வணிகத்திற்கு இனி அந்த விஷயத்தில் மென்பொருள் தேவையில்லை எனவே பாதியிலேயே வாடிக்கையாளர் வேண்டாம் என்று சொல்லலாம் நாங்கள் உங்களிடம் உருவாக்கக் கேட்டதைக் காண்பிக்க சொல்வார்கள் ஆனால் வணிகத் தேவைகள் மாறிவிட்டன அந்த மென்பொருள் இப்பொழுது எங்களுக்குத் தேவையில்லை என்றும் கூறலாம் நம்பத்தகாத காலக்கெடு அதாவது காலக்கெடு மிகவும் ஆக்ரோஷமாக அமைக்கப்பட்டால் டெவலப்பர்கள் வடிவமைப்பு தேவைகள் சோதனை மற்றும் பலவற்றில் சமரசம் செய்ய முயற்சிப்பார்கள் அதனால் திட்டம் தோல்வியில் முடிகிறது அனுபவம் அல்லாத மேம்பாட்டுக் குழு மற்றும் மோசமான திட்ட மேலாண்மை போன்றவை தோல்விக்கு சில காரணங்கள் ஆனால் திட்ட நோக்கம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது திட்ட நோக்கத்தை வரையறுக்க திட்ட மேலாளர் என்ன செய்கிறார் பாரி போஹம் அவர் தனது W5HH கொள்கையை வழங்கினார் இது 5 Ws மற்றும் 2 H ஆகும் 5 Wகள் திட்ட மேலாளர் மென்பொருள் ஏன் உருவாக்கப்படுகிறது என்பது குறித்து தெளிவாக இருக்க வேண்டும் அதன் பயன்பாடு என்னவாக இருக்கும் என்ன செய்யப்படும் நடவடிக்கைகள் அவை மேற்கொள்ளப்பட வேண்டியவை என்ன இது எல்லாம் தெளிவாக இருந்தால்தான் மென்பொருளை உருவாக்க முடியும் அதைச் செய்ய வேண்டிய காலக்கெடு என்ன அந்த செயல்பாட்டிற்கு யார் பொறுப்பு எனவே யார் என்ன செய்வார்கள் எந்த பாகங்கள் உள்நாட்டில் உருவாக்கப்படும் எந்த பகுதிகள் ஒரு விற்பனையாளரால் மற்றும் பல அவை நிறுவன ரீதியாக எங்கே உள்ளன டெவலப்பர்கள் யார் அவர்கள் வெவ்வேறு அலுவலகங்களில் எங்கே இருப்பார்கள் உலகம் முழுவதும் விற்பனையாளர் எங்கே இருப்பார் அவை சரியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனவா தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இந்த வேலை எவ்வாறு செய்ய வேண்டும் ஒரு திட்டத்திற்கு எவ்வளவு வளம் தேவை வளம் என்பது வரவு செலவாக இருக்கலாம் மனிதவள செலவாக இருக்கலாம் வன்பொருள் செலவு மற்றும் பலவாக இருக்கலாம் திட்ட மேலாளருக்கு திட்டத்தின் நோக்கத்தை சரியாக வரையறுக்க W5HH கொள்கை மிகவும் முக்கியமானது இப்போது மற்றொரு ஆரம்பக் கருத்தாக்கத்தைப் பார்ப்போம் திட்டங்கள் என்ன என்பதை நாம் இதுவரை பார்த்தோம் மென்பொருள் திட்டங்கள் மற்ற திட்டங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன மற்ற திட்ட நிர்வாகத்துடன் ஒப்பிடும்போது மென்பொருள் திட்ட மேலாண்மை ஏன் கடினம் இப்போது மென்பொருள் திட்டங்களின் வகைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் அடிப்படையில் இரண்டு வகையான மென்பொருள் திட்டங்கள் உள்ளன ஒன்று தயாரிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது அவை பொதுவான மென்பொருள் என்றும் அழைக்கப்படுகின்றன இரண்டாவது சேவைகள் அல்லது தனிப்பயன் மென்பொருள் தயாரிப்புகள் நீங்கள் சுயமாக வாங்கக்கூடிய ஒன்றாகும் நீங்கள் சந்தைக்குச் செல்லலாம் அல்லது ஆன்லைனில் ஆர்டர் செய்து அதைப் பெறலாம் இவை பொதுவானவை தயாரிப்புகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சொல் செயலாக்க மென்பொருள் ஒரு வைரஸ் தடுப்பு மென்பொருள் அல்லது ஒரு தரவுத்தள மேலாண்மை அமைப்பு மற்றும் பலவற்றை சொல்லலாம் இவை ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள தயாரிப்புகள் அவை பல பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன பல பயனர்கள் சென்று அவற்றை வாங்கலாம் மறுபுறம் சேவைகள் தனிப்பயன் மென்பொருள் அவை உருவாக்கப்பட வேண்டும் இதை நீங்கள் அடையாளம் கண்டவுடன் சந்தைக்குச் சென்று நேரடியாகப் பெற முடியாது எடுத்துக்காட்டாக ஒரு வணிக நிறுவனம் சரக்குகளை நிர்வகிக்க ஒரு மென்பொருளை வைத்திருக்க விரும்புகிறது இதற்காக நீங்கள் ஆன்லைனில் மென்பொருளைப் பெற்று நிறுவி அதைச் செய்ய முடியாது நிர்வகிக்கப்பட வேண்டிய பொருட்கள் எவை எங்கு வைக்கப்பவேண்டும் மற்றும் பலவற்றை அடையாளம் காண வேண்டும் எனவே இந்த வாடிக்கையாளருக்காக இவை குறிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் இதுவே தனிப்பயன் மென்பொருள் ஆகும் மொத்த வணிகம் ஏறக்குறைய 4 டிரில்லியன் டாலர்கள் என்பதை நாம் கண்டோம் இப்போது மொத்த மென்பொருள் வணிகம் தயாரிப்புகளில் ஒரு பாதி தயாரிப்புகளாகவும் மற்றும் சேவைகள் மறு பாதியாகவும் இருக்கின்றது இதில் சேவைகள் பிரிவு வேகமாக வளர்ந்து வருகிறது அது மிகவும் அடிக்கடி வருகின்றன தயாரிப்பு மேம்பாடோ குறைந்து வருகிறது சேவை திட்டங்கள் மிக வேகமாக வளர்ந்து வருவதற்கும் தயாரிப்பு வகை திட்டங்கள் குறைவாக மாறுவதற்கும் என்ன காரணம் அதற்கான காரணத்தை அடையாளம் காண்போம் ஆனால் அதற்கு முன் பொதுவான மென்பொருள் அல்லது தயாரிப்புகள் அவற்றை தொகுக்கப்பட்ட மென்பொருள் என்றும் அழைக்கலாம் இவை வாங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டவை அவற்றை ஆன்லைனில் வாங்கலாம் அல்லது கடையில் இருந்து பெறலாம் எடுத்துக்காட்டாக ஒரு தரவுத்தள மேலாண்மை தொகுப்பைப் கடையில் சென்று பெறலாம் சேவை என்பது ஒரு தனிப்பயன் மென்பொருள் இது பயனர்களின் வேண்டுகோளின்படி உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் நம் சேவைக்கு ஏற்ப மென்பொருள் அமையும் இது டெவலப்பர் மற்றொரு மென்பொருளிலிருந்து வடிவமைக்கவும் செய்யலாம் எனவே நீங்கள் சரக்கு மேலாண்மை மென்பொருளை விரும்பினீர்கள் என்றால் டெவலப்பர்கள் வேறு வணிகத்திற்கான சரக்கு மேலாண்மை மென்பொருளை எடுத்து சிறிய மாற்றங்களைச் செய்து உங்களுக்கு ஏற்றவாறு கொடுப்பார்கள் இது மற்றொரு வகை திட்டம் ஆகும் எனவே இங்கு மூன்று முக்கிய வகை திட்டங்கள் பரந்த அளவில் உள்ளன இரண்டு திட்டங்கள் உள்ளன ஒன்று தயாரிப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் சேவை திட்டங்கள் எங்களிடம் உள்ள சேவைத் திட்டத்தில் தனிப்பயன் மென்பொருள் மேம்பாடு என்பது ஒரு வாடிக்கையாளருக்காகவே உருவாக்கப்பட்டது அல்லது இது தனிப்பயன் மென்பொருளாகும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் மென்பொருளைத் தக்கவைத்துக்கொள்கிறீர்கள் தயாரிப்பு வளர்ச்சியை மேலும் இரண்டு வகைகளாகப் பிரிக்கலாம் ஒன்று கிடைமட்ட சந்தை இது கிடைமட்ட சந்தைக்கான ஒரு தயாரிப்பு ஆகும் அங்கு மென்பொருள் பல வகையான வாடிக்கையாளர்களிடையே பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு சொல் செயலாக்க மென்பொருள் இது ஒரு கிடைமட்டமானது இது கிடைமட்ட சந்தைக்கானது ஆனால் செங்குத்து சந்தை என்பது ஒரு குறிப்பிட்ட தொழிற்துறையை நோக்கமாகக் கொண்ட ஒன்றாகும் எடுத்துக்காட்டாக ஒரு வங்கி மென்பொருள் வங்கிக்கு மட்டுமே வங்கிகள் வாடிக்கையாளராக இருக்கும் அது ஒரு செங்குத்து சந்தை மொபைல் வாடிக்கையாளர்களுக்கு பில்லிங் செய்ய நீங்கள் ஒரு மென்பொருளை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அது மொபைல் போன் விற்பனையாளர்களுக்கானது அதுவும் செங்குத்து சந்தை தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் இரண்டு வகையான மென்பொருள்களைக் கொண்டிருப்பதைக் நாம் பார்த்தோம் நீங்கள் மென்பொருளை தகவல் அமைப்புகளாக வகைப்படுத்தலாம் இது தரவைச் சேமிக்கிறது சேமித்த தரவை செயலாக்குவது மற்றும் புள்ளிவிவரங்களை வழங்குவது போன்றவைகளை செய்யும் எடுத்துக்காட்டாக சொன்னால் மேலாண்மை தகவல் அமைப்பு பங்கு கட்டுப்பாட்டு சரக்கு மேலாண்மை நோயாளி மேலாண்மை போன்றவை இது இணைய அடிப்படையிலான அல்லது முழுமையான மென்பொருளாக இருக்கலாம் மேலும் உட்பொதிக்கப்பட்ட மென்பொருளைக் கொண்டிருக்கலாம் அங்கு அவை வன்பொருளைக் கட்டுப்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்டோமொபைல் கட்டுப்பாட்டு மென்பொருள் ஒரு அணு மின் நிலைய கட்டுப்பாட்டு மென்பொருள் ரோபோக்கள் பொம்மைகள் டிவி ரிமோட் போன்றவை எனவே இது நாம் பார்த்த மற்றொரு வகைப்பாடு ஆகும் இது தயாரிப்பு மேம்பாடு மற்றும் சேவை வகைகளுக்கு இடையில் உள்ளது ஆனால் அவற்றை வகைப்படுத்துவதற்கான மற்றொரு வழி தகவல் அமைப்பு திட்டங்கள் அல்லது உட்பொதிக்கப்பட்ட மென்பொருள் மேம்பாட்டு திட்டங்கள் இந்த அடிப்படைக் கருத்துகளுடன் இந்த விரிவுரையின் முடிவிற்கு நாம் வந்துள்ளோம் இந்த கட்டத்தில் நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையில் நாம் ஏற்கனவே விவாதித்தவற்றின் அடிப்படையில் இன்னும் சில அடிப்படைக் கருத்துகளும் விவாதிப்போம்